அறிமுகம் கணினி கட்டுப்பாடு ஆட்டோமேஷனில் கணினிகளின் பங்கு திறந்த ஆன்லைன் பாடத்திட்டத்தில் 18 வது விரிவுரைக்கு வருக இயந்திர கருவிகள் மற்றும் செயல்முறைகளின் கணினி எண் கட்டுப்பாடு எனவே வளைந்த மேற்பரப்பு வடிவவியலைப் பற்றி நாம் விவாதித்தோம் இப்போது வளைந்த மேற்பரப்புகளுக்கான கட்டர் பாதை தலைமுறையைப் பற்றி விவாதிப்போம் எனவே இந்த பற்றி மேலும் பார்ப்போம் எனவே கட்டர் பாதையை உருவாக்கும் அனைத்து முன்னோக்கி படிகள் மற்றும் பக்க படிகள் குறித்து முதலில் விவாதிப்போம் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் வளைந்த மேற்பரப்பில் கட்டர் பாதையைப் பற்றி நாம் விவாதித்தோம் மேலும் கட்டர் பாதையை நேர் கோடு பிரிவுகளால் கட்டர் தோராயமாக மதிப்பிட வேண்டும் என்பதையும் நாம் விவாதித்தோம் இது சிறியதாக நகர்கிறது வளைவு பாதையை தோராயமாக மதிப்பிடுவதற்கு குறுகிய நேரான பிரிவுகளை நான் குறிக்கிறேன் எவ்வாறாயினும் இந்த பிரிவை நாம் எடுக்கும்போது இந்த நேரியல் பிரிவு இயக்கத்தை நாம் மேற்கொள்ளும்போது அந்த கட்டர் விலகல் இந்த கட்டர் பாதை வடிவமைப்பு மேற்பரப்பில் இருந்து பாதிக்கப்படுகிறது வளைவு மேற்பரப்பு பொறுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் நாம் மிகப் பெரிய மதிப்பை எடுத்துக் கொண்டால் மேற்பரப்பு துண்டிக்கப்பட்டதாகத் தோன்றும் மற்றும் அதன் நோக்கத்திற்கு சேவை செய்யாமல் போகலாம் நாம் e யை மிக சிறியதாக எடுத்துக்கொண்டால் பின்னர் மேற்பரப்பில் மென்மையாகத் தோன்றும் மற்றும் அதன் தேவையான செயல்பாடு திருப்திகரமாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் வர்த்தகம் மற்றும் பொதுவாக இந்த அனைத்து பிரிவுகளையும் உருவாக்க முயற்சிக்கிறோம் குறைந்தபட்சம் அந்த குறிப்பிட்ட பரிமாணத்தையாவது இங்கே அடையலாம் எனவே இது கட்டரின் ஒரு நிலை இது கட்டரின் மற்றொரு நிலை இது இங்கிருந்து இங்கிருந்து நகர்ந்துள்ளது இந்த நேரத்தில் வெளிப்புற போக்கைப் நாம் புறக்கணித்தால் இது பாதை இது இயந்திர மேற்பரப்பைக் காட்டுகிறது இது விலகல் இவை இந்த 2 புள்ளிகளில் வளைவின் 2 ஆரங்கள் நாம் செய்ய வேண்டியது நாம் தற்போது இங்கு இருக்கிறோம் கட்டர் வரும் 2 வது புள்ளியை எப்படியாவது கணக்கிட வேண்டும் இது பக்க படிகளை காட்டுகிறது பக்க படி என்பது காகிதத்தின் விமானத்திற்கு செங்குத்தாக ஒரு குறிப்பிட்ட பாதையை இயக்கும் போது கட்டரின் 1 வது நிலை என்று பொருள் அது இங்கு வரும்போது மற்றொரு பாதையைத் தொடங்க ஒரு பக்க மாற்றத்தை எடுக்கும் இடையில் இந்த வெட்டப்படாத பொருளின் பின்னால் உள்ளது இது ஸ்கலோப் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது 2 கட்டர் பாதைகளுக்கு இடையில் தொடர்கிறது மற்றும் மேற்பரப்பின் ஒரு சிறப்பியல்பு கடினத்தன்மையை உருவாக்குகிறது இது எல்லா விலையிலும் தவிர்க்கப்பட வேண்டும் 2 கட்டர் பாதைகளுக்கு இடையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் என்பதால் நம்மிடம் 0 கடினத்தன்மை இருக்க முடியாது எனவே இங்கே நாம் ஒரு குறிப்பிட்ட சகிப்புத்தன்மை மதிப்பை வரையறுக்கிறோம் அதில் இந்த கட்டர் மேற்பரப்பு கடினத்தன்மை கட்டர் மூலம் உருவாக்கப்பட்டது இது அந்த சகிப்புத்தன்மைக்குள் இருக்க வேண்டும் முன்னுரிமை இந்த கடினத்தன்மை எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இதனால் அனைத்து மேற்பரப்பு தொடர்பான விளைவுகள் அல்லது பிற மேற்பரப்பு கடினத்தன்மை தொடர்பான விளைவுகள் மேற்பரப்பு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் எடுத்துக்காட்டாக சேதம் போன்றவை எனவே இது இங்கே உருவாக்கப்பட்ட கடினத்தன்மையின் உயரம் இது ஸ்காலப் உயரம் மற்றும் கருவியின் மையக் கோடுகளுக்கு இடையிலான தூரம் என்று அழைக்கப்படுகிறது அவை அழைக்கப்படுகின்றன இது கருவி பாதை இடைவெளி என்று அழைக்கப்படுகிறது மற்றும் கட்டர் தொடர்பு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் பக்க படி என்று அழைக்கப்படுகிறது எனவே பக்க படி இவை ஐசோபராமெட்ரிக் என்று அழைக்கப்படுகின்றன மன்னிக்கவும் பக்க படி மற்றும் முன்னோக்கி படி ஐசோபராமெட்ரிக் ஐசோப்ளானார் மற்றும் ஐசோஸ்கலோப் ஆகியவற்றை வரையறுக்கும் வழியைக் கருத்தில் கொண்டால் கட்டர் பாதை தலைமுறையின் 3 முறைகள் உள்ளன அவற்றின் வேறுபாடுகள் என்ன ஐசோபராமெட்ரிக் முறை ஐசோபராமெட்ரிக் கோடுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டர் பாதைகளைக் கொண்டுள்ளது எனவே கட்டர் பாதைகள் மேற்பரப்பில் ஐசோபராமெட்ரிக் கோடுகளாக இருந்தால் அவை தீர்மானிக்க எளிதானது என்பதைக் கண்டுபிடிப்பது எளிது எனவே இந்த செயல்முறை கணக்கீட்டு ரீதியாக தீவிரமற்ற சிக்கல் என அழைக்கப்படுகிறது சரியாமேற்பரப்பில் கட்டர் பாதைகளைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் அல்ல எனவே வெளிப்படையாக நாம் எப்போதும் கட்டர் பாதை தலைமுறையின் ஐசோபராமெட்ரிக் முறையை நாட முயற்சிப்போம் தொடர்புடைய வேறு சிக்கல்கள் எதுவும் இல்லை என்றால் தொடர்புடைய பிற சிக்கல்கள் என்னவாக இருக்கும் உதாரணமாக வளைவின் வடிவம் இது ஒரு குறிப்பிட்ட மேற்பரப்பு மற்றும் இதைச் சொல்லுங்கள் இந்த மேற்பரப்பை வெட்டுவதற்காக நாம் இருக்கிறோம் ஐசோபராமெட்ரிக் முறை அல்லது வேறு ஏதேனும் ஒரு முறைக்குச் செல்வோமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் மேலும் சில காரணங்களால் இந்த பக்கத்திலிருந்து சரி வெட்ட வேண்டும் இந்த பக்கத்திலிருந்து நாம் கட்டரை மறுபுறம் எடுக்க வர வேண்டும் வேறு வழி அல்ல இந்த வழியில் அல்ல எனவே அந்த முன்நிபந்தனையுடன் நாம் இருந்தால் - இது கட்டர் பாதை தலைமுறையின் ஐசோபராமெட்ரிக் மூலோபாயத்தை நாடுவது அடிப்படையில் இந்த கட்டர் பாதைகள் இருக்கும் உங்களுக்குத் தெரியும் ஒரு முனையில் கொத்தாக இருக்கும் மேலும் அவை மறுபுறம் பரவலாக வேறுபட்டு இருக்கும் இதனால் வெளிப்படையாக மேற்பரப்பின் இந்த முடிவில் உருவாகும் கடினத்தன்மை இந்த முடிவில் உருவாக்கப்படும் கடினத்தன்மையை விட இது மிகவும் குறைவாக இருக்கும் ஏனெனில் இந்த அறிக்கையை ஆதாரமின்றி எளிதாக செய்ய முடியும் எனவே கணக்கீட்டு சுமைகளைத் தவிர்ப்பதற்காகவே இங்கே ஐசோபராமெட்ரிக் முறைக்குச் சென்றால் நமக்கு ஒரு சிக்கல் ஏற்படப்போகிறது மேலும் சிக்கல் இதுதான் கடினத்தன்மை நிச்சயமாக சீரானதாக இருக்காது அது இந்த முடிவில் உயரும் எனவே இது ஐசோபராமெட்ரிக் எந்திரத்தின் நன்மை தீவிரமற்றது கணக்கீட்டு ரீதியாக இது ஐசோபராமெட்ரிக் எந்திரத்தின் குறைபாடாகும் இது மேற்பரப்பு கடினத்தன்மையை மேற்பரப்பு முழுவதும் குறிப்பாக ஒற்றைப்படை வடிவ வேலைகளுக்கு கட்டுப்படுத்த முடியாது மீண்டும் வருவோம் நம்மிடம் மற்றொரு முறை உள்ளது இது ஐசோபிளானார் என்று அழைக்கப்படுகிறது இதில் ஒரு கட்டர் பாதைகள் இணையான செங்குத்து விமானங்களுடன் மேற்பரப்பின் குறுக்குவெட்டாகப் பெறப்பட்ட பாதைகளில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன எனவே நான் இணை செங்குத்து விமானம் நாம் ஒரு கத்தி போன்ற இருந்தது என்று பல தேர்வு கேள்வி போல் உள்ளது நான் வெவ்வேறு துண்டுகளாக மேற்பரப்பு வெட்ட போகிறேன் மற்றும் அந்த துண்டு வெட்டும் வளைவுகள் என் கட்டர் பாதைகள் இருக்க போகிறோம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள படத்தை பார்க்கவும் ஐசோஸ்காலப் முறையில் நாம் கட்டர் பாதையை குறிப்பாக தேர்வு செய்கிறோம் அதாவது அந்த ஸ்காலப்ஸால் உருவாக்கப்பட்ட மேற்பரப்பு கடினத்தன்மை எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது ஐசோபராமெட்ரிக் கட்டர் பாதையின் சித்தரிப்பு இது எந்திர திசையாக இருந்தால் கட்டர் இந்த வழியில் நகர்கிறது இங்கே ஒரு பக்கவாட்டு எடுக்கிறது இங்கே திரும்பி வருகிறது அது ஜிக் ஜாக் முறையால் நகர்கிறது இறுதியில் இயந்திர மேற்பரப்பு இப்படி இருக்கும் இது கட்டர் பாதையாக இருக்கும் ஸ்காலப்ஸும் இருக்கும் உங்களுக்குத் தெரியும் அந்த மேல்நோக்கிய பகுதிகளும் இந்த திசையில் நோக்கியதாக இருக்கும் இது ஐசோபிளானர் அணுகுமுறையின் எடுத்துக்காட்டு அது என்ன காட்டுகிறது இது அந்த இணையான செங்குத்து விமானங்களைக் காட்டுகிறது அவை பெசியர் மேற்பரப்புடன் குறுக்குவெட்டு மூலம் கட்டர் பாதைகளை உருவாக்குகின்றன அல்லது அந்த விஷயத்தில் எந்த வளைந்த மேற்பரப்பும் இது u திசையாகும் நான் வருந்துகிறேன் w அழிக்கப்பட்டுவிட்டது இது w திசையாகும் அதாவது 2 அளவுரு திசைகள் காட்டப்படுகின்றன இணையான செங்குத்து விமானங்கள் காட்டப்படுகின்றன மற்றும் கட்டர் பாதைகள் இந்த விமானங்களின் குறுக்குவெட்டு மற்றும் மேற்பரப்பால் பெறப்படுகின்றன இப்போது ஒரு கேள்வி தானாகவே தோன்றுகிறது நாம் ஏன் இதைச் செய்கிறோம் ஐசோபராமெட்ரிக் முறையை நாம் சொல்வதற்கு மேல் உள்ள குறிப்பிட்ட நன்மை என்ன எனவே நீங்கள் தயவுசெய்து ஐசோபராமெட்ரிக் முறை நாம் ஒரு மேற்பரப்பில் இருந்தது என்று நினைவில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் பரந்த அது ஒரு பக்கத்தில் ஒரு மிக பரந்த விளிம்பில் இருந்தது மற்றும் அது மிகவும் நான் ஏனெனில் மற்ற பக்கத்தில் மிகவும் குறுகிய அர்த்தம் இருந்தது அங்கு கட்டர் பாதைகள் ஒரு முனையில் வேறுபட்டு மற்றும் மற்ற மணிக்கு clustered ஆனால் இந்த வழக்கில் இந்த கட்டர் பாதைகள் ஒருவருக்கொருவர் இணையாக என்பதால் நான் இந்த விமானங்கள் ஒருவருக்கொருவர் இணையாக உள்ளன என்று அர்த்தம் அவர்கள் எந்த விலகுதல் அந்த வழியில் போவதில்லை அதாவது எக்ஸ் ஒய் விமானத்தில் அவற்றின் தூரம் மீதமுள்ளவை கட்டர் பாதை அளவு வழியாக அனைத்தும் நிலையானதாக இருக்கும் ஆனால் 2 கட்டர் பாதைகளுக்கு இடையிலான தூரம் மற்ற 2 கட்டர் பாதைகளுக்கு இடையிலான தூரத்திலிருந்து வேறுபட்டிருக்கலாம் ஆனால் 2 அடுத்தடுத்த கட்டர் பாதைகள் அல்லது அருகிலுள்ள கட்டர் பாதைகளுக்கு இடையில் நாம் எப்போதும் ஒரே தூரத்தைக் கொண்டிருக்கப் போகிறோம் இதனால் ஐசோபராமெட்ரிக் முறையில் நிகழும் வேறுபாடு தவிர்க்கப்படப்போகிறது ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் கடினத்தன்மை இன்னும் அப்படியே இருக்கப்போவதில்லை ஏனெனில் கடினத்தன்மை என்பது பக்கவாட்டின் செயல்பாடாகும் இது இங்கே நிலையானதாக இருக்கும் நீங்கள் அதை அழைப்பது கட்டரின் வளைவின் ஆரம் மற்றும் வெட்டு திசைக்கு செங்குத்தாக மேற்பரப்பின் வளைவின் ஆரம் இந்த ஐசோபிளானார் அணுகுமுறைக்கு கூட நிலையானதாக இருக்கப்போவதில்லை ஏனெனில் அது மேற்பரப்புக்கு தனித்துவமானது இது நாம் விண்ணப்பிக்கும் வேறு எந்த அம்சத்திலும் அல்ல மேற்பரப்பைப் பொறுத்தது எனவே ஐசோபிளானர் முறை இன்னும் விரிவாக இது போல் தெரிகிறது இப்போது நாம் செய்த அவதானிப்புகள் கட்டர் பாதைகள் குறுக்குவெட்டு கோடுகளால் பெறப்படுகின்றன மற்றும் மேற்பரப்பு கடினத்தன்மை இன்னும் சீரானதாக இல்லை ஆனால் நிச்சயமாக கட்டர் பாதைகள் இங்கு வேறுபடவில்லை சம்பந்தப்பட்ட சில விரைவான கணக்கீடுகளுக்கு ஒரு ஐசோபிளானரில் இந்த குறிப்பிட்ட கட்டர் பாதையில் எடுக்கப்பட வேண்டிய முன்னோக்கி படிகள் உங்களுக்குத் தெரியும் கட்டர் பாதை உங்களுக்குத் தெரியும் எனவே ஐசோபிளானர் முன்னோக்கி படியை எவ்வாறு கணக்கிடுவோம் முதலில் நாம் இந்த புள்ளி இந்த குறிப்பிட்ட சாதாரண சொல்ல என்று கண்காணிக்க ஆமாம் இதை ஒரு தொடக்க புள்ளியாகக் கொண்டு இந்த குறிப்பிட்ட புள்ளியை நாம் குறிவைக்கிறோம் நான் இங்கே இருக்கிறேன் இந்த குறிப்பிட்ட புள்ளியை அடைய விரும்புகிறேன் எனவே இந்த கட்டத்தில் இது சாதாரணமானது என்று நாங்கள் கூறுகிறோம் மேலும் இது தொடுகோடுகளின் 2 இன் குறுக்கு தயாரிப்பு மூலம் பெறப்படுகிறது அவை u திசை தொடுகோடு மற்றும் w திசை தொடுகோடு அவற்றை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாங்கள் ஏற்கனவே புரிந்துகொண்டுள்ளோம் நான் பயப்படுகிறேன் இங்கே நாம் தொடுகோடு சித்தரிப்புக்கு சப்ஸ்கிரிப்ட்களைப் பயன்படுத்தியுள்ளோம் இப்போது வரை சூப்பர்ஸ்கிரிப்டுகளுடன் தொடுகோடு பற்றி ஆய்வு செய்துள்ளோம் அவை ஒரே விஷயம் ஆனால் விலகலுக்கு வருந்துகிறேன் எனவே இது ஒரு அலகு திசையனாக மாற்றுவதற்காக அதன் அளவால் பிரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் அலகு சாதாரண திசையனாக n ஐக் கொண்டுள்ளோம் அங்கு கருவி ஆரம்பத்தில் மேற்பரப்பைத் தொடும் c என்பது திசையன் ஆகும் இது இந்த கட்டர் பாதைக்கு தொடுகோடு சரி இது விமானத்தின் குறுக்குவெட்டு மூலம் பெறப்பட்ட வளைவு மற்றும் மேற்பரப்பு மற்றும் சி இந்த வளைவுக்கு தொடுகோடு இந்த குறுக்குவெட்டு வளைவு மற்றும் தொடக்க புள்ளியாக இருக்கும் இப்போது c ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது c இந்த வளைவுக்கு தொடுகோடு என்றால் அது அடிப்படையில் அந்த MCQ இல் நாம் படித்த மேற்பரப்புக்கு ஒரு தொடுகோடு என்று நாம் வாதிடலாம் எனவே இது அடிப்படையில் இயல்புக்கு செங்குத்தாக உள்ளது ஏனெனில் ஒரு மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உள்ள அனைத்து தொடுகோடுகளும் மேற்பரப்புக்கு அந்த நேரத்தில் இயல்புக்கு செங்குத்தாக இருக்கும்எனவே c சாதாரண n க்கு செங்குத்தாக உள்ளது எனவே c விமானத்திற்கு சொந்தமானது என்றால் எனவே விமானத்தில் படுத்துக் கொண்டால் அது விமானத்திற்கும் இயல்புக்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் மேலும் சிறிய p ஐ விமானத்திற்கு சாதாரணமாக நியமித்துள்ளோம் எனவே c n க்கு செங்குத்தாக உள்ளது மற்றும் c p க்கு செங்குத்தாக உள்ளது அதாவது c ஐ n மற்றும் p இன் குறுக்கு தயாரிப்பு மூலம் பெற முடியும் அதையே நாம் இங்கே எழுதியுள்ளோம் அலகு c திசையன் சரி கட்டர் பாதைக்கு தொடுகோடு திசையன் இந்த வெளிப்பாடு கொண்டிருக்க வேண்டும் அதாவது இது p ஐ அறிந்தால் இந்த வழியில் தீர்க்கப்படலாம் மற்றும் N ஐ அறிந்தால் இப்போது இதற்குப் பிறகு நாம் என்ன செய்தோம் என்பது எந்த தொடுகோடு சரி கட்டர் பாதைக்கு எந்த தொடுகோடு அடிப்படையில் வெளிப்பாடு உள்ளது நாம் முன்பு விவாதித்தபடி மன்னிக்கவும் அதை இந்த வழியில் பார்ப்போம் டாக்டர் மேற்பரப்பில் ஒரு சிறிய அதிகரிக்கும் தூரத்தை எடுத்துக்கொள்கிறோம் இதை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் நாம் கூறியது என்னவென்றால் 2 அளவுருக்கள் u மற்றும் w இன் செயல்பாடாக இருப்பதால் மேற்பரப்பில் ஒரு சிறிய அதிகரிக்கும் தூரத்தை வெளிப்படுத்த முடியும் இது dw ஆல் பெருக்கப்படும் w திசையில் du பகுதியால் பெருக்கப்படும் u திசையில் பகுதி என வெளிப்படுத்தப்படலாம் நீங்கள் முழுமையான வேறுபாடு வெளிப்பாடு தெரியும் ஒரு மிக நிலையான மற்றும் அது மதிப்பு இந்த 2 வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகள் டெல்டா யு மற்றும் டெல்டா டபிள்யூ வரையறுக்கப்படுகிறது என்று மற்றொரு குறிப்பிட்ட புள்ளி பரிசீலனையில் கீழ் புள்ளியில் இருந்து மேற்பரப்பில் ஒரு சிறிய கூடுதல்முறை இயக்கம் பிரதிபலிக்கிறது அதனால் நான் அடிப்படையில் இந்த புள்ளியில் இருந்து செல்ல முயற்சி மற்றும் நான் உள்ளடக்கிய என்று இந்த குறிப்பிட்ட தூரம் நான் இந்த முறையில் பகிர்வு அடிப்படையில் அதை வெளிப்படுத்த முடியும் என்று நான் சொல்கிறேன் பகிர்வு மற்றும் அனைத்து நல்ல வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகள் ஏற்று ஆனால் அது எங்கே வழிவகுக்கும் இதற்கு வழிவகுக்கிறது நாம் இப்போது இந்த குறிப்பிட்ட இயக்கத்தை இயக்கப் போகிறோம் நாம் அதில் விண்ணப்பிக்கப் போகிறோம் என்று 2 நிபந்தனைகளால் இயக்கப்பட்டதைப் பற்றி பேசினோம் அந்த நிபந்தனைகள் என்ன கட்டர் பாதையில் ஒரு இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்த இது நடந்தால் அது முதலில் விமானத்தில் இருக்க வேண்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆம் கட்டர் பாதையில் இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும்படி செய்யப்பட்டால் அது இந்த விமானத்தில் பொய் சொல்ல வேண்டும் ஆகவே dR p 0 ஆக இருக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலம் நாம் விண்ணப்பிக்க முடியும் ஏனென்றால் அது விமானத்தில் கிடந்தால் அது p சிறியதாக செங்குத்தாக இருக்க வேண்டும் எனவே dR p என்பது 0 தான் நாம் இங்கே எழுதியுள்ளோம் இரண்டாவது நாம் மேற்பரப்பில் மிக சிறிய இயக்கங்கள் பற்றி பேசுகிறீர்கள் என்பதால் எனவே இந்த நன்கு ஆரம்ப கட்டத்தில் தொடுகோடு திசையில் பொய் தோராய முடியும் என்று நாம் சொல்ல முடியும் என்று நாம் டாக்டர் இந்த கட்டத்தில் கட்டர் பாதையில் தொடுகோடு டாட் தயாரிப்பு எடுத்து இருந்தால் அது c திசையில் மிகவும் சிறியதாக உள்ளது எனவே அதை மனதளவில் ஏற்றுக் கொண்ட நீங்கள் dR c δ என்று எழுதுகிறோம் இப்போது δ என்றால் என்ன δ என்பது கட்டர் 1 வது புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளி வரை மறைக்க வேண்டிய இந்த பிரிவு தூரத்தின் நீளம் ஆனால் நீளம் என்னவாக இருக்கும் என்று எங்களுக்குத் தெரியாது எனவே இப்போதைக்கு சில யூகங்களை நாம் கருதுகிறோம் இப்போது இந்த யூக மதிப்பு என்னவாக இருக்கும் தற்போதைக்கு நாம் இந்த வழக்கைப் பயன்படுத்தியுள்ளோம் கடைசியாக δ நாம் இங்கே விண்ணப்பிக்கிறோம் என்று கொண்டு வருகிறோம் சரியா எனவே இந்த வெளிப்பாடுகளை dr p 0 என இங்கே எழுதுகிறோம் பயன்படுத்துவதன் மூலம் பகிர்வு மற்றும் வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளிலிருந்து dR இன் வெளிப்பாடு உங்களுக்குத் தெரியும் மேலும் இந்த dR p δ ஐ இங்கே எழுதுகிறோம் எனக்கு δ தெரியாது எனவே நான் யூக மதிப்பை வைக்கிறேன் எனவே இது நமக்கு எவ்வளவு தெரியும் எனவே rw ஐ நாம் அறிவோம் Ru அதாவது பகிர்வுகள் எது Rw என்பதை நாம் அறிவோம் ⁄ மற்றும் ⁄ விமானம் குறிப்பிடப்பட்டால் P ஐ நாம் அறிவோம் சி நமக்குத் தெரியுமா ஆமாம் இது p மற்றும் n இன் குறுக்கு தயாரிப்பு ஆகும் எனவே u மற்றும் w தவிர நடைமுறையில் எல்லாம் அறியப்படுகிறது இது அவற்றை நேரியல் ஒரே நேரத்தில் உருவாக்குகிறது அதாவது எளிய ஒரே நேரத்தில் சமன்பாடுகள் எளிய ஒரே நேரத்தில் சமன்பாடுகள்u மற்றும் w ஐக் கண்டுபிடிக்க அனுமதிக்கும் இதன் பொருள் அடிப்படையில் ஒரு புள்ளியில் இருந்து u v நான் தீர்க்க முடியும் புள்ளி u u v v இது உங்களுக்குத் தெரியும் இந்த 2 நிபந்தனைகளின் பயன்பாடு வெற்றிகரமாக உள்ளது அந்த 2 நிபந்தனைகள் என்ன இந்த குறிப்பிட்ட பிரிவு இயக்கம் கட்டர் பாதையில் விமானத்திலேயே எங்காவது முடிவடையும் மேலும் இந்த பிரிவு இயக்கம் δ இன் நீளத்தையும் கொண்டிருக்கும் இதைப் புரிந்து கொண்டு அடுத்த வளர்ச்சியைக் காண்போம் இப்போது நாம் பெற்ற முடிவுகளைப் பற்றி உலகளாவிய பார்வை எடுக்கிறோம் முதலில் 2 வது புள்ளி சரி என்றால் 2 வது புள்ளி நாம் ஏற்கனவே நம் கையில் வைத்திருக்கிறோம் ஏனென்றால் இப்போது நாம் u மற்றும் v ஐக் கண்டுபிடித்துள்ளோம் எனவே u1 w1 இலிருந்து u2 w2 இன் எண் மதிப்பு எங்களிடம் உள்ளது எனவே நாம் u1 w1 இல் இருந்தோம் நாம் u2 w2 ஐ கண்டுபிடித்தோம் நீங்கள் ஒரு பகுதியை மீண்டும் கைப்பற்றுவதற்காக இந்த 2 வெளிப்பாடுகள் u2 w2 ஐக் கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவுகின்றன ஏனெனில் மதிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன நம்மிடம் இது கிடைத்தவுடன் அந்த விஷயத்தில் இந்த நிலைகளில் ஆரம் மதிப்புகளைக் கண்டுபிடிப்போம் என்று நாம் கூறுகிறோம் ஆரம் மதிப்புகளை நான் எவ்வாறு அறிவேன் என்று நீங்கள் கூறலாம் ஆரம் நேரத்தில் ஒரு புள்ளியை நான் உங்களுக்குக் காட்டிய அந்த வலிமையான வெளிப்பாடுகளை நினைவில் கொள்க நாம் மீண்டும் ஒரு முறை அதற்கு வருவோம் நாம் அடிப்படையில் அந்த வெளிப்பாடுகள் வேலை நீங்கள் எந்த நான் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை மற்றும் நான் அதை பயன்படுத்த விரும்பவில்லை என்றால் அந்த வழக்கில் நன்றாக நாம் என்ன செய்ய முடியும் நாம் இயல்புகள் வரைய முடியும் என்றால் சாதாரண குறைந்தது 2 partials குறுக்கு தயாரிப்பு என மிக எளிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே நான் சாதாரண வரைய முடியும் எனவே வடிவியல் ரீதியாக நான் இயல்புகள் வரைய மற்றும் அவர்கள் சில புள்ளியில் சந்திக்கின்றன அனுமதிக்க மற்றும் நான் இந்த புள்ளிகளில் R1 மற்றும் R2 இந்த தோராயமான மதிப்புகள் என்று கூறுவேன் நீங்கள் மற்றொரு சிக்கலைச் சுட்டிக்காட்டலாம் இந்த நார்மல்கள் ஒரே விமானத்தில் கிடக்கவில்லை அவை கோப்லானர் அல்ல அப்படியானால் நாம் விமானத்தை வெட்டுகிறோம் அந்த செங்குத்து விமானத்தை நினைவில் கொள்ளுங்கள் குறுக்கிடும் போது செங்குத்து விமானத்தின் மீது அந்த இயல்புகளை திட்டமிடுங்கள் அதனால் அவை கோப்லனர் மற்றும் அவற்றின் வெட்டும் புள்ளியைக் கண்டறியவும் இதனால் நீங்கள் R1 மற்றும் R2 ஐப் பெறுவீர்கள் இப்போது இவை வித்தியாசமாக இருக்கப் போகிறதா அவை நன்றாக வித்தியாசமாக இருக்கலாம் ஏனெனில் R1 மற்றும் R2 அவை இந்த 2 புள்ளிகளில் மேற்பரப்பின் வளைவுகளைக் குறிக்கின்றன மேலும் இந்த 2 புள்ளிகளில் அவை வளைவின் வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்டிருக்கலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே R1 மற்றும் R2 ஐக் கண்டுபிடித்த பின்னர் R1 R2 என்ற சராசரி மதிப்பை 2 ஆல் எடுத்து ஒரு கணக்கீடு செய்கிறோம் இந்த கணக்கீடு என்ன இந்த கணக்கீடு நாம் கணக்கீடு ஒரு சகிப்புத்தன்மை மதிப்பு கொண்டு நாம் இந்த குறிப்பிட்ட முக்கோணம் எடுத்து இது வலது கோணம் கொண்ட ஹைப்போடென்யூஸ் R1 R2 மூலம் 2 என்று ஆர் சராசரி ஆர் இந்த ஹைப்போடென்யூஸ் உள்ளது இந்த பக்கத்தில் ஆர் இ மின் மதிப்பு நாம் விலகல் அதை சமன் மற்றும் அது வடிவம் சகிப்புத்தன்மை சமமாக இருக்கும் 50 மைக்ரான் சொல்ல எனவே இது ஒரு எண்ணாக நம்முடன் கிடைக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட தூரத்திற்கு சமம் இந்த தூரம் என்ன இது δ ஆல் 2 ஐத் தவிர வேறில்லை எனவே நம்மிடம் என்ன இருக்கிறது என்பது எங்களுக்குத் தெரியும் இதில் R ஐ நாம் கண்டுபிடித்தோம் அந்த சுற்று முறை வடிவியல் ரீதியாக எடுத்துக்காட்டாக e இன் மதிப்பை நாம் அறிவோம் இதனால் இந்த வலது புறம் முழுமையாக வேலை செய்ய முடியும் எனவே R இன் மதிப்பை வைத்து e இன் மதிப்பை வைப்பதன் மூலம் δ இன் மதிப்பை நாம் பெற முடியும் ஆனால் நமக்கு ஏற்கனவே δ தெரியும் ஆனால் இந்த δ சகிப்புத்தன்மை மதிப்பின் பயன்பாடு என்று சற்று மாறுபட்ட கருத்தில் இருந்து வருகிறது எனவே இது இந்த δ உடன் பொருந்தாமல் போகலாம் நான் மேற்பரப்பு கருத்தில் இருந்து நாம் பணியாற்றிய δ என்று பொருள் அது பொருந்தவில்லை என்றால் நாம் இந்த புதிய δ ஐ எடுத்து மீண்டும் வெளிப்பாட்டிற்குச் சென்று கணக்கீடுகளுக்குச் சென்று மீண்டும் அடுத்த புள்ளியைக் கண்டுபிடித்து அந்த வழியில் R இன் மற்றொரு மதிப்பைக் கண்டுபிடித்து இந்த சுழற்சியில் மீண்டும் மீண்டும் ஒரு மறு செய்கையாக செல்கிறோம் எனவே பல மறு செய்கைகளுக்குப் பிறகு ஆரம்பத்தில் நாம் எதை வைத்தாலும் அது இந்த கணக்கீட்டிலிருந்து அதே மதிப்பாக வெளிவருகிறது அந்த குறிப்பிட்ட δ ஐ நாம் ஏற்றுக்கொண்டு அடுத்த குறிப்பிட்ட புள்ளியில் நகர்கிறோம் இந்த முறை அணிவகுப்பு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த வழியில் முன்னோக்கி படிகளை ஒன்றன் பின் ஒன்றாகக் காணலாம் எனவே சுருக்கமாக நாம் எந்த வழியில் செல்கிறோம் என்பதை விரைவாகப் பார்ப்போம் மேற்பரப்பின் விளிம்பில் ஒரு புள்ளியைப் பெறுங்கள் எனவே நாம் விளிம்பிலிருந்து தொடங்க வேண்டும் இது கட்டர் பாதையின் தொடக்க புள்ளியாகும் இது மேற்பரப்பின் விளிம்பின் குறுக்குவெட்டு மற்றும் நீங்கள் தொடங்கிய செங்குத்து விமானம் மற்றும் இது வளைவு விமானம் வெட்டும் வழிமுறை என்று அழைக்கப்படும் ஒன்றால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதை நான் இங்கு சேர்க்கவில்லை எனவே அதன் பிறகு குறுக்குவெட்டு வளைவில் அடுத்த புள்ளிக்குச் செல்ல δ இன் யூக மதிப்பை வரையறுக்கிறோம் பொதுவாக இந்த யூகம் கடைசி முன்னோக்கி படியின் இறுதி δ க்கு சமம் u மற்றும் w பெறப்பட்ட கட்டர் பாதையில் மேற்பரப்பில் அடுத்த புள்ளிக்குச் செல்ல மேற்பரப்பு விமான குறுக்குவெட்டு வழிமுறையைப் பயன்படுத்துங்கள் வளைவு விமானம் சர்வதேச கோல்ஃப் மூலம் செம்மைப்படுத்துங்கள் மீண்டும் நான் அதைப் பற்றி விவாதிக்கவில்லை நீங்கள் u1 w1 மற்றும் u2 w2 ஐப் பெற்றவுடன் நீங்கள் 2 புள்ளிகளில் இயல்புகளைக் கண்டறியலாம் செங்குத்து வெட்டும் விமானத்தில் அவற்றின் கணிப்புகளை எடுத்து அவற்றைப் பின்னோக்கி உருவாக்கி 2 புள்ளிகளில் ஆரங்களைப் பெறலாம் அவற்றின் சராசரி R க்கு சமமாக இருக்கும் படிவ சகிப்புத்தன்மை 50 மைக்ரான்கள் மற்றும் ஆரம் R δ இன் மதிப்பைக் கண்டறியவும் δ இன் யூக மதிப்பு இந்த மதிப்புடன் பொருந்தினால் அது நல்லது அடுத்த புள்ளியைத் தொடங்கலாம் இல்லையெனில் நீங்கள் மீண்டும் திரும்பிச் சென்று u கண்டுபிடிக்கவும் δ இன் இந்த புதிய மதிப்புடன் புதிதாகப் பெற்று நீங்கள் ஒன்றிணைக்கும் வரை மீண்டும் செய்யவும் இந்த வழியில் ஐசோபிளானர் முறையின் முன்னோக்கி படிகளைக் காணலாம்மிக்க நன்றி